கோனிக் செக்சன்ஸ் XI அனைவருக்கும் வணக்கம் இன்ஜினியரிங் டிராயிங் அண்ட் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் குறித்த எங்கள் NPTEL ஆன்லைன் சான்றிதழ் பாடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் நாம் தற்போது கோனிக் செக்சன்ஸனில் மாடியுள் எண் 02லெக்ச்சர் எண் 19 பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கோனிக் செக்சன்ஸனில் சென்ற வகுப்பில் சைக்ளோயிட் வளைவரை பற்றி பார்த்தோம் இன்றைய வகுப்பில் இன்வோளுட் மற்றும் ஸ்பைரல்ஸ் பற்றி பார்க்கலாம் முதல் கேள்வியாக நாம் ஸ்பைரலை எங்கு பார்க்கிறோம் உதாரணமாக கடிகாரத்தில் உள்ள கியர் மெக்கானிசத்தில் ஒத்திசைவு இயக்கத்தை பெறுவதற்கு நாம் சுருள்வில் பயன்படுத்துகிறோம் சுருள்வில்லானது ஸ்பைரல் வடிவில் சுற்றப்பட்டிருக்கும் மற்றும் முறுக்கு மீட்டமைக்கும் மெக்கானிசத்தில் பயன்படுகிறது உதாரணமாக கதவில் உள்ள டேம்பர் ஒரு சுருள்வில் போன்ற ஸ்பைரல் போன்று சுற்றப்பட்ட அமைப்பாகும் அதன் மீது விசை அளிக்கும் போது அது நீட்சி அடைகிறது கதவு மூடும் போது அல்லது திருப்புத்திறன் மீட்கும் போது அது மீண்டும் பழைய நிலையை அடைகிறது இந்த ஸ்பைரல் சுருள்வில்லானது இயந்திரத்தின் ஒரு பாகம் ஆகும் அதை எவ்வாறு தாளில் வரைவது என்று நாம் பார்க்கலாம் உதாரணமாக ஒரு கணக்கீட்டை எடுத்து கொள்வோம் 120 mm நீளம் கொண்ட OA என்ற ஒரு இணைப்பு O என்ற புள்ளியை பொருத்து மாறா கோண திசைவேகத்தில் சுற்றுவதாக கொள்க இது ஒரு இயந்திர வடிவமைப்பு சம்மந்தமான கணக்கீடு இதில் ஒரு இணைப்பு ஸ்பைரலுடன் இணைக்கப்பட்டுள்ளது இதில் ஒரு புள்ளி மாறா கோண திசைவேகத்தில் சுற்றுகிறது ஆரம்பத்தில் P என்ற புள்ளி Oலிருந்து A வரை OA மீது மாறா விகிதத்தில் நகர்கிறது இணைப்பானது ஒரு சுற்று சுற்றும் பொழுது உருவாகும் வடிவமே ஸ்பைரல் ஆகும் இந்த வகையான விபரங்களை கொண்டு புள்ளி Pக்கு ஸ்பைரல் போன்ற வடிவத்தை உருவாக்கலாம் அது சீரான கோண திசைவேகத்தில் ஒரு குறிப்பிட்ட திசையில் நகர்கிறது உதாரணமாக P என்ற புள்ளியை எடுத்துக்கொள்வோம் ஆரம்பத்தில் P என்ற புள்ளி மையத்தில் இருந்தாலும் மாறா கோண திசைவேகத்தில் மையத்திலிருந்து புறம் நோக்கி நகர்வதால் ஸ்பைரல் போன்ற பாதையை உண்டாக்குகிறது ஒருவேளை புள்ளி P மற்றொரு முனையில் இருந்து மாறா கோண திசைவேகத்தில் உள்நோக்கி சுற்றுவதாக கொள்க அப்போது அதனுடைய ஆரம் குறைந்து கொண்டே செல்கிறது இறுதியாக O என்ற புள்ளியை அடைகிறது இத்தகைய வளைந்திருக்கும் வடிவங்களை நாம் ஸ்பைரல்ஸ் என்று அழைக்கப்படுகிறது அத்தைகைய ஸ்பைரல்களை எப்படி உருவாக்குவது மேற்கண்ட படத்தை உற்று நோக்குங்கள் ஸ்பைரலை உருவாக்குவதற்கு முதலில் Oவை மையமாகக் கொண்டு OAவை ஆரமாக கொண்டு ஒரு வட்டம் வரைய வேண்டும் O மற்றும் A என்ற புள்ளியை குறித்து கொள்க Oலிருந்து A வரை 120mm ஆகும் OA என்ற அளவைக் கொண்டு ஒரு வட்டம் வரைய வேண்டும் அதன்பின் அந்த வட்டத்தை 8 சம பாகங்களாக பிரிக்க வேண்டும் அவற்றுக்கு முறையே A A1 A2 மற்றும் A7 என்று பெயரிட வேண்டும் அதன்பிறகு நகரும் புள்ளியான P பின்பற்றும் பாதையை சம பாகங்களாகப் பிரிக்க வேண்டும் அதாவது P என்ற புள்ளியானது ஸ்பைரல் மீது அல்லது வட்ட திசையில் நகர்கிறது எனவே OA என்பதை 8 சம பாகங்களாகப் பிரிக்க வேண்டும் A என்ற புள்ளியானது உள் நோக்கி நகரலாம் அல்லது O என்ற புள்ளியானது ஒருவேளை வெளி நோக்கி நகரலாம் எதுவாக இருந்தாலும் ஒரு சுற்றுக்கு பிறகு இந்த ஸ்பைரல் 360° நகர்ந்து OA என்ற புள்ளியை அடைகிறது இது Oலிருந்து தொடங்கி கோண திசைவேகத்தின் திசையில் வெளி நோக்கி நகர்ந்து இறுதியில் A என்ற புள்ளிக்கு வருகிறது இந்நிலையில் நாம் என்ன செய்யப் போகிறோம் என்றால்ஆரத்தின் நீளத்தை சம பாகங்களாகப் பிரிக்கப் போகிறோம் அதாவது OA நீளத்தை 8 சம பாகங்களாக முறையே 1234 என்று பிரித்து பெயர் கொடுக்க வேண்டும் இப்பொழுது Oவை மையமாகவும் O1 ஐ ஆரமாகவும் எடுத்துக் கொள்க Oவை மையமாகக் கொண்டு படத்தில் காட்டியுள்ளவாறு ஒரு ஆர்க் வரைந்து அதற்கு P1 என்று பெயர் கொடுக்க வேண்டும் இந்த புள்ளி ஆரத்தின் திசையில் கோணத் திசைவேகத்துடன் நகர்கிறது இப்பொழுது Oவை மையமாகவும் O1ஐ ஆரமாகவும் எடுத்துக்கொண்டு A2 என்ற கோட்டில் P2 என்ற புள்ளியை பெறுக O3ஐ ஆரமாக கொண்டு A3 என்ற கோட்டில் P3 என்ற புள்ளியை பெறுக அதேபோல் A4 என்ற கோட்டில் ஆர்க் வரைக அந்த வகையில் P1 P2 P3 P4 P5 P6 P7 மற்றும் P8 புள்ளிகளை உருவாக்குங்கள் இது போன்ற புள்ளிகள் கிடைத்தவுடன் அந்த புள்ளிகளை இணைக்கும் வகையில் ஒரு வளைவரை வரைக இவ்வாறாக நாம் ஸ்பைரலை உருவாக்கலாம் இதை நாம் வரைபடத்தாளில் உருவாக்குவோம் அளவுகோலை பயன்படுத்தி OA நீளத்தை 120 mm என்று எடுத்துக் கொள்க இதை வைத்து நாம் படத்தில் காட்டியுள்ளவாறு ஒரு வட்டம் வரைய வேண்டும் இது இந்தத் தாளில் பெரிய வட்டமாக இருக்கலாம் முதலில் நான் அந்த வட்டத்தின் ஒரு பகுதியை வரைகிறேன் இதுதான் நாம் உருவாக்கப் போகும் கடைசி வட்டம் இப்போது அதை 8 சம பாகங்களாக பிரிக்கவும் மேலும் படத்தில் காட்டியுள்ளவாறு கோடுகளை வரைந்து அந்த கோணத்தை இரண்டு சம பாகங்களாக பிரிக்க வேண்டும் ஆர்க் வரைந்து அல்லது 45° கோணத்தில் கோட்டை வரைந்து அதை இரு சம பாகங்களாகப் பிரிக்கலாம் இப்பொழுது அளவுகோலை பயன்படுத்தி இந்த கோடுகளை சேர்க்கவும் இவ்வாறாக நமக்கு 8 சம பாகங்கள் கிடைக்கின்றன இப்போது 120 mm கோட்டை 8 சம பாகங்களாக பிரிக்கப் போகிறோம் எனவே 120815 mmல் புள்ளி 1 ஐ குறிக்கவும் அதேபோல் 30 45 60 90 105 மற்றும் 120 mmல் புள்ளிகளை குறிக்க இப்பொழுது இந்தப் புள்ளிக்கு Oமற்றும் A என்று பெயரிடுக நாம் ஏற்கனவே பிரித்த பாகங்களுக்கு A1 A2 A3 A4 A5A 6 A7 என்று பெயர் குறிப்போம் அதன் பிறகு 1 2 3 4 5 6 7 மற்றும் 8 வரை ஆரமாக கொண்டு ஆர்க் வரைக முதல் புள்ளி P1ஐ குறிக்கவும் அதைப் போலவே A2 பயன்படுத்தி ஆர்க் வரைந்து P2 புள்ளியை குறிக்கவும் O3லிருந்து ஆர்க் வரைந்து P3 உருவாக்கவும் O மையமாகக் கொண்டு Oலிருந்து 4 வரை ஆரமாக எடுத்து புள்ளி P4 என்று பெயரிடவும் அதேபோலவே ஐந்தாவது புள்ளியையும் இங்கே குறிக்க அவ்வாறாக A6 கோட்டில் P6 A7 கோட்டில் P7 ஆகிய புள்ளிகள் கிடைக்கும் இது முடிந்த பிறகு அனைத்து புள்ளிகளுக்கும் பெயர் கொடுக்க வேண்டும் இப்போது Oல் தொடங்கி இந்த புள்ளிகளை சேர்க்கவும் ஒருவேளை அதிக பாகங்களாக பிரித்து இருந்தால் இது மிக நேர்த்தியாக உருவாகும் வெறும் கையை பயன்படுத்தி நாம் இந்த வளைவரை உருவாக்கலாம் நம்மிடம் அதிக எண்ணிக்கையிலான பிரிவுகள் இருந்தால் வளைவரை வரைய மிகவும் சுலபமாக இருக்கும் இதையே நாம் ஸ்பைரல் என்று அழைக்கிறோம் மீண்டும் ஒவ்வொரு படியாக நாம் வரையலாம் முதலில் Oவை மையமாகக் கொண்டு ஒரு வட்டம் வரைய வேண்டும் அதை 8 அல்லது 16 அல்லது 24 சம பாகங்களாக நமக்கு தேவையான நேர்த்தியில் பிரித்துக் கொள்ள வேண்டும் வட்டத்தை சம பாகங்களாக பிரித்தது போலவே OA நீளத்தையும் சம பாகங்களாகப் பிரிக்க வேண்டும் Oலிருந்து 1ஐ ஆரமாக கொண்டு A1 என்ற கோட்டில் ஆர்க் வரைக Oலிருந்து 2ஐ ஆரமாக கொண்டு A2 என்ற கோட்டில் ஆர்க் வரைக அதேபோல் Oலிருந்து 34 முறையே கொண்டு ஆர்க் வரைந்து அதற்கு P1P2P3 போன்று P8 வரை பெயர் கொடுக்க அந்த புள்ளிகளை நேர்த்தியுடன் இணைக்கும் பொழுது நமக்கு ஸ்பைரல் போன்ற ஒரு வளைவரை கிடைக்கிறது அடுத்த கேள்வி என்னவென்றால்ஸ்பைரலுக்கு எவ்வாறு தொடுகோடு மற்றும் செங்குத்துகோடு வரைவது உதாரணமாக P3 மற்றும் P4க்கு இடையில் ஒரு புள்ளியை எடுத்து கொள்வோம் அங்கு 90°ல் தொடுகோடு மற்றும் செங்குத்துகோடு ஆகியவை இருக்கும் அதை எவ்வாறு உருவாக்குவது என்று பார்ப்போம் முதலில் ஸ்பைரலின் மீது P என்ற புள்ளியை குறித்து கொள்க Oலிருந்து அதன் தூரம் 55 mm ஆகும் கவராயத்தை பயன்படுத்தி 55 mm தொலைவில் ஸ்பைரலின் மீது ஆர்க் வரைந்து அதற்கு P என்று பெயரிடுக Oலிருந்து P6 இடையே உள்ள தூரத்தை அளப்பதற்குஸ்பைரலானது சம கால இடைவெளியில் சம தூரம் நகரும் என்று ஏற்கனவே அறிவோம் இங்கு தொடர்ச்சியாக ஆரம் அதிகரிக்கிறது அல்லது விகிதாசாரமாக குறைகிறது புள்ளி P6லிருந்து P8 வரை 90° கோணம் என்றால் P6 லிருந்து P7 வரை உள்ள விகிதாச்சார கோணம் 𝝅4 அளவுள்ள நீளமாகும் இந்த யுத்தியை பயன்படுத்தி நாம் Oலிருந்து P6 இடையே உள்ள தூரத்தை அளவிட போகிறோம் ஏற்கனவே நமக்கு Oலிருந்து Aக்கு இடையே உள்ள தூரம் தெரியும் இதை 𝜋2 𝜋2 19 mm என்று எழுதலாம் இதன் மூலம் C என்ற மாறிலியின் மதிப்பு கிடைக்கிறது இந்த ஸ்பைரலில் மாறிலி C ஆனது 𝜋2க்கு சமமாகும் இந்த C ஆனது 𝜋2 𝜋4 க்கு சமம் என்றும் கூறலாம் இந்த கோணம் ஆனது என்ற நீளத்தின் மூலம் சமபடுத்தப்படுகிறது இந்த விகிதம் எப்போதுமே நாம் வரைந்த ஸ்பைரலுக்கு மாறாமல் இருக்கும் எனவே முதலில் Cன் விகிதத்தை நாம் கணக்கிட வேண்டும் இங்கு அதனுடைய மதிப்பு 19 mm ஆகும் இப்பொழுது ஒரு கோட்டின் மூலம் O மற்றும் P ஆகியவற்றை இணைக்கவும் அதன்பிறகு 19 mm நீளம் கொண்ட ஒரு கோட்டை OP க்கு செங்குத்தாக வரையவும் எனவே OP மற்றும் ON ஆகியவை 19 mm தொலைவில் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும் அதன்பிறகு நாம் புள்ளி Nஐ கண்டுபிடிக்கும் நிலையில் இருப்போம் இப்பொழுது புள்ளி P மற்றும் N ஆகியவற்றை இணைக்கவும் இதுவே ஸ்பைரலின் மீதுள்ள புள்ளி Pன் வழியே செல்லும் செங்குத்து கோடு ஆகும் இந்த செங்குத்து கோடானது வட்டத்திற்கு ஆர தொலைவில் இருக்கும் ஆனால் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கும் ஸ்பைரலுக்கு P மற்றும் N ஆகியவை செங்குத்து ஆகும் நாம் செங்குத்து கோட்டை உருவாக்கிய பிறகு அதற்கு 90° ல் தொடுகோடு அமையும் இதை நாம் வரைபடத்தாளில் செய்து பார்க்கலாம் இந்தத் தாளில் நாம் ஏற்கனவே ஸ்பைரலை வரைந்து விட்டோம் இப்பொழுது நாம் 19 mm நீளத்தை வரைபடத்தாளில் அளந்து கொள்வோம் எனவே O லிருந்து 19 mm தொலைவில் ஸ்பைரலின் மீது படத்தில் காட்டியுள்ளவாறு ஒரு ஆர்க் வரைக C என்ற புள்ளி இருக்கும் தொலைவு 19 mm நாம் செங்குத்து மற்றும் தொடுகோடு வரைய போகும் P என்ற புள்ளி இருக்கும் தொலைவு 55 mm ஆகும் இப்பொழுது 19 mm மற்றும் 55 mm ஆகியவற்றை குறித்து கொள்க O லிருந்து 55 mm தொலைவில் ஒரு ஆர்க் வரைந்து P என்ற புள்ளியை குறிக்கவும் O மற்றும் P ஆகியவற்றை இணைக்கவும் இதுவே வட்டத்திற்கு 90° கோணத்தில் ஸ்பைரலின் மீது வரையப்படும் செங்குத்து கோடு ஆகும் இதை O உடன் இணைக்க வேண்டும் அந்தக் கோட்டில் Cன் மதிப்பான 19 mm தொலைவில் ஒரு ஆர்க் வரையவும் இந்தப் புள்ளிக்கு N என்று பெயரிடுக அதன்பின் P மற்றும் N ஆகிய புள்ளிகளை இணைக்க வேண்டும் இதை நான் புள்ளியிட்ட கோட்டின் மூலம் காட்டியுள்ளேன் இதுவே P என்ற புள்ளி வழியே பாயும் செங்குத்து கோடாகும் அதற்கு 90° கோணத்தில் தொடுகோடு T அமையும் இவ்விரு கோடுகளையும் இணைக்கவும் பொதுவாகவே வரைபடத்தாளில் டேன்ஜெண்ட் மற்றும் நார்மல் என்று குறிப்பிட மாட்டோம் அதற்கு பதிலாக அவை TT மற்றும் NN போன்ற குறியீடுகள் மூலம் குறித்துக் காட்டப்படுகின்றன ஸ்பைரலை வரைந்து முடித்த பிறகு இன்வோலூட் வளைவரையை உருவாக்கலாம் சிலிண்டரில் ஒரு கயிறு அல்லது நூல் சுற்றும் போது இன்வோலூட் வளைவரையை பெறுகிறோம் கயிறு அல்லது நூல் சுற்றும் ஒரு இயந்திரத்தில் அதன் முனை புள்ளியின் லோகஸ் நகரும் பாதையே இன்வோலூட் வளைவரையை உருவாக்குகிறது அவ்வாறான ஒரு இன்வோலூட் வளைவரையை நாம் உருவாக்கலாம் உதாரணமாக குறிப்பிட்ட ஆரம் கொண்ட ஒரு உருளையின் மீது சிவப்பு வண்ணத்தில் கட்டப்பட்டுள்ள கயிறு அல்லது நூல் சுற்றி இருப்பதாக கருதுக 40 mm விட்டம் கொண்ட ஒரு வட்டத்தின் மீது இன்வோலூட் வளைவரையை நாம் உருவாக்கலாம் நாம் 20 mm ஆரம் கொண்ட ஒரு வட்டத்தை வரைவோம் வரைபடத்தாளில் O என்ற புள்ளியில் இருந்து 20 mm ஆரத்தில் ஒரு வட்டம் வரைக முதலில் 20 mm ஆரம் எடுத்துக்கொண்டு ஒரு வட்டத்தை வரைவோம் வட்டத்தின் சுற்றளவுக்கு சமமான நீளத்தில் 2𝝅r126 mmக்கு PQ என்ற கோட்டை வரைக அந்த வட்டம் ஒரு புள்ளியை அடிப்படையாக கொண்டு சுழன்று கொண்டிருந்தால் இந்த நூல் முனைப்புள்ளியின் இடம் எதுவாக இருந்தாலும் அதை நாம் இன்வோலூட் என்று அழைக்கிறோம் எனவே புள்ளி P லிருந்து 126 mm நீளத்திற்கு ஒரு கோட்டை வரைக எனவே வரைபட தாளில் உள்ள கீழ் புள்ளி P ஆகும் அந்த கோட்டின் நீளம் 126 mm PQ என்ற கோட்டை 12 சம பாகங்களாகப் பிரிக்க வேண்டும் 12 சம பாகங்களாக பிரிப்பதற்கு முதலில் சாய்ந்த கோட்டை வரைந்து கவராயத்தை கொண்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 மற்றும் 12 என்று பிரிக்க வேண்டும் PQ கோட்டின் இறுதி புள்ளியையும் சாய்ந்த கோட்டின் இறுதி புள்ளியையும் இணைக்க வேண்டும் இதற்கு இணையாக உருளை அளவுகோலை பயன்படுத்தி படத்தில் காட்டியுள்ளவாறு ஒவ்வொரு புள்ளிகளில் இருந்தும் கோடுகள் வரைய வேண்டும் இந்தப் புள்ளிகளுக்கு 1' 2' 3' 4' 5 6 7 8 9 10 11 மற்றும் 12 பாகங்கள் என்று பெயர் கொடுக்க வேண்டும் நம்மிடம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 சம பாகங்கள் உள்ளன இப்பொழுது அந்த வட்டத்தை 12 சம பாகங்களாகப் பிரிக்க வேண்டும் பாகைமானி பயன்படுத்தி வட்டத்தை 12 சம பாகங்களாகப் பிரிக்கலாம் ஒவ்வொரு 30° கோணங்களாக 30 60 90 120 150 180 என்று பிரிக்க வேண்டும் பிரித்த பாகங்களை கோடுகள் மூலம் இணைத்து அந்த புள்ளிகளுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 மற்றும் 12 என்று பெயர் கொடுக்க வேண்டும் இந்த புள்ளிகள் வழியாகவே கயிறானது சுற்றப்படுகிறது இப்பொழுது இந்தப் புள்ளிகளுக்கு தொடுகோடு வரைய வேண்டும் உதாரணமாக படத்தில் காட்டப்பட்டுள்ள புள்ளிகள் வழியே வரைவதாக கொள்க புள்ளி 8லிருந்து தொடுகோடு வரைக அதேபோல் புள்ளி 3 வழியாக 90° கோணத்தில் தொடுகோடு வரையவும் அதேபோல் 45 மற்றும் 6 வழியாகவும் வரைய வேண்டும் புள்ளி 2 வழியாக செல்லும் தொடுகோட்டை நீட்டிக்க வேண்டும் இப்போது புள்ளி Q ஆனது சிலிண்டெர் மீது சுற்றப்பட்டிருக்கும் PQ கோடு மற்றும் வட்டத்தை 12 சம பாகங்களாக பிரித்து 1 2 3 என்ற புள்ளிகள் வழியாக வட்டத்திற்கு தொடுகோடுகள் வரைந்து பின்னர் P1 P2 P3 P4 போன்ற புள்ளிகள் குறிக்க வேண்டும் அந்த வகையில் 1 P1 P 1' என எழுதலாம் அதேபோல் 2 P2P 2' தொலைவு ஆகும் P 2' தொலைவு எவ்வளவு இருந்தாலும் அதை கவராயத்தில் எடுத்து கொண்டு 2 என்ற புள்ளியின் வழியாக செல்லும் தொடுகோட்டில் ஆர்க் வரைய வேண்டும் இவ்வாறாக நமக்கு P2 என்ற புள்ளி கிடைக்கிறது இதை வரைபடத்தாளில் செய்யலாம் ஏற்கனவே தாளில் P1 என்ற புள்ளியை குறித்து விட்டோம் இப்பொழுது Pலிருந்து இரண்டாவது புள்ளி இருக்கும் தூரத்தை கொண்டு P2 என்ற புள்ளியை குறிக்க வேண்டும் அதை போலவே Pலிருந்து 3' தூரத்தை அளந்து P3 என்ற புள்ளியை குறிக்க வேண்டும் அதை போலவே Pலிருந்து 4' தூரத்தை அளந்து P4 என்ற புள்ளியை குறிக்க வேண்டும் மற்ற புள்ளிகள் 5' 6' ஆகியவற்றின் தூரத்தையும் கொண்டு P5 P6 என்ற புள்ளிகளை குறிக்க வேண்டும் இவ்வாறு நாம் தொடர்ந்தால் அது எங்காவது ஒரு புள்ளியை உருவாக்குகிறது இந்த புள்ளிகளை வெறும் கையால் இணைக்க வேண்டும் P1 என்ற புள்ளியில் தொடங்கி வளைவரையை நேர்த்தியாக வரைய வேண்டும் தொடுகோடு மற்றும் செங்குத்து கோடு ஆகியவற்றை வரைய வேண்டும் என்றால் படத்தில் காட்டியுள்ளவாறு வழிமுறையை பின்பற்ற வேண்டும் இவ்விரு கோடுகளும் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை அடுத்த வகுப்பில் எவ்வாறு ஹெலிக்ஸ் வரைவது என்பது பற்றி பார்க்கலாம்